நான் ரிகர்ஷனைப்பத்தி பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கறேன் நான் திரும்பவும் ரிகர்ஷனைப்பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசப்போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மூவ்மண்ட் அப்படிங்கற ஒரு முக்கியமான விஷயத்தைப்பத்தி சொல்றேன் ஆக லெக்ஸிகல் ரூல்ஸ் மற்றும் ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் பற்றிய தகவலோட நான் இப்ப உங்களுக்கு மூவ்மெண்ட் ரூல்ஸ் பற்றியும் சொல்லப்போறேன் சின்டேக்ஸ்ல இருக்கும் மூவ்மெண்ட் ரூல்ஸ் என்ன மூவ்மெண்ட் நமக்கு எதுக்கு தேவைப்படுகிறது மூவ்மெண்ட் நமக்கு தேவை ஏன்னா கேள்விகள் மாதிரியான வாக்கிய அமைப்பை உருவாக்குவதற்காக சில சொற்கூறுகள் நகர்கின்றன நீங்க டீப் ஸ்ட்ரக்சர் மற்றும் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி திரும்பவும் யோசிச்சுப் பாருங்க டீப் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா சின்டேக்ஸ்ல இருக்கும் அனைத்து வாக்கியங்களும் மற்றும் அனைத்து உரையாடல்களுமே வெவ்வேறு வடிவத்தில் அடிப்படையாக உருவாக்கப்பட்டவையாகும் இயல்பாகவே இவை தெளிவான வாக்கியங்களாக கருதப்படும் டீப் ஸ்ட்ரக்சர் அளவுல ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்கறதுக்கு கேள்வி எதுவும் இல்லை இங்க கேள்வி அப்படிங்கற பேச்சே வராது கேள்விகள் எப்ப வரும்னா மூவ்மெண்ட்க்கு பிறகுதான் வரும் சொற்கூறுகள் சில மூவ்மெண்ட் ரூல்ஸ்க்குள்ள போகும்போது உங்களுக்கு கேள்வி வாக்கியம் கிடைக்குது உதாரணத்துக்கு are you a teacher அப்படிங்கற வாக்கியத்தை எடுத்துக்கலாம் are you a teacher அப்படிங்கற இந்த வாக்கிய அமைப்பு you are a teacher அப்படிங்கற வாக்கியத்துல ஆரம்பிக்குது இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கறேன் இது you are a teacher இரண்டாவது are you a teacher இதுல Are you a teacher அப்படிங்கறது டீப் ஸ்ட்ரக்சர் கிடையாது you are a teacher அப்படிங்கறதுதான் இங்க டீப் ஸ்ட்ரக்சர் கேள்விக்குறியுடன் ஆரம்பிக்கும் are you a teacher அப்படிங்கற வாக்கியம் ஒரு கேள்வி வாக்கியம் இது மூவ்மெண்ட் ரூல்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்டது என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நிறைய இருக்கு ஆனா இந்தப் பாடத்தைப்பொறுத்தவரைக்கும் நான் கேள்வி வாக்கியங்களைப்பத்தி மட்டுந்தான் பேசப்போறேன் ஏன்னா சின்டேக்ஸின் மிகபிரமாண்டமான அமைப்பை வெச்சு பார்க்கும்போது அதைப்பத்தி நாம நிறைய பேசுனா அது ஒரு தனி பாடமாவே இருக்கும் ஆக இங்க விஷயம் என்னன்னா நம்மகிட்ட இருக்கறது ஒரு சிறிய ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ மட்டும் வெச்சுகிட்டு வாக்கிய அமைப்புகளை உருவாக்க நடைமுறையில வாய்ப்பில்லை அப்படின்னா நாம் என்ன செய்யணும் சிக்கலான அமைப்புடைய ஆங்கில இலக்கணம் அல்லது சிக்கலான அமைப்புடைய ஒரு மொழியானது கை நிறைய இருக்கும் ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ மட்டும் சார்ந்திருக்க முடியாது அப்ப நமக்கு என்ன தேவை நமக்கு மூவ்மெண்ட் ரூல்ஸ் தேவை சொற்கூறுகளுக்குள்ள சில நகர்வு அதாவது மூவ்மெண்ட் இருந்தாதான் நமக்கு கேள்வி வாக்கியம் மாதிரி வாக்கியங்கள் கிடைக்கும் இந்த ரூல்ஸ்கள் டீப் ஸ்ட்ரக்சருடைய குறிப்பீடுகளாகக் கருதப்படுகின்றன டீப் ஸ்ட்ரக்சர் இங்க மூவ்மெண்டுக்குள்ள போகுது அப்புறம் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள வருது அதுக்கப்புறம் இது LF மற்றும் PF க்குள்ள போகுது உங்களுக்கு இன்வெர்ட்டர்டு Y மாடல் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கறேன் ஆக are you a teacher அப்படிங்கற உதாரணத்தை எடுத்துக்கிட்டா டீப் ஸ்ட்ரக்சருடைய குறிப்பீடு you are a teacher அப்படின்னு இருக்கும் இதுல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு எந்த மாதிரியான மூவ்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட சொற்கூறு இந்த வாக்கியத்தோட முதல் இடத்துக்கு நகர்ந்திருக்கு எது அந்த சொற்கூறு are அப்படிங்கறதுதான் அந்த சொற்கூறு அது இங்க ஒரு ஆக்ஸிலரி இந்த ஆக்ஸிலரி வெர்ப் வாக்கியத்தோட முதல் இடத்திற்கு நகர்ந்ததால நமக்கு ஒரு கேள்வி வாக்கியம் கிடைச்சிருக்கு இப்ப இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் you are a teacher அப்படிங்கற வாக்கிய அமைப்புல இருந்து are you a teacher அப்படிங்கற வாக்கிய அமைப்பு எப்படி கிடைக்குதுன்னு நாம கண்டுபிடிக்கணும் நான் இங்க இரண்டு வெவ்வேறு உதாரணங்களுக்கு இரண்டு விதமான ட்ரீ டயக்ரம் வரையப்போறேன் ஒண்ணு இங்க இருக்கு அதை உங்ககிட்டயே விட்டுடறேன் அதைப்பத்தி நீங்க யோசிங்க இன்னொரு உதாரணம் என்னன்னா the child will help his sister இப்ப இந்த வாக்கிய அமைப்பப் பார்த்தீங்கன்னா கேள்வி வடிவம் என்ன Will the child help his sister ஆக நான் சொல்ல விரும்பற முதல் விஷயம் என்னன்னா the child will help his sister இந்த வாக்கியத்துல டீப் ஸ்ட்ரக்சர் மற்றும் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சருடைய வாக்கிய குறிப்பீடு ஒரே மாதிரிதான் இருக்கு ஆனா இந்த வாக்கியத்துல வாக்கிய அமைப்பு வேற மாதிரி இருக்கு ஆக இங்க என்ன மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கு இங்க மூவ்மெண்ட் எதுன்னா ஆக்ஸிலரி வெர்ப் நாம ஒரு ட்ரீ யை வரைய முயற்சிக்கலாம் நீங்க ஒண்ணா முதல் வாக்கியம் அல்லது இரண்டாவது வாக்கியம் இதுல எது வேணும்னாலும் எடுத்துக்கங்க நான் இரண்டாவது வாக்கியத்தை எழுதுனால நான் அதை எடுத்துக்கறேன் ஆகவே இந்த முதல் வாக்கியம் உங்களுக்கானது அதாவது பங்கேற்பவருடைய வேலை நான் இந்த இரண்டாவது வாக்கியத்துல எழுதறேன் இங்க முதல் வாக்கியத்தோட சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மற்றும் இரண்டாவது வாக்கியத்தோட சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆகியவை இருக்கின்றன இதுல S ல இருந்து NP மற்றும் VP வரும் இங்க ஒரு ஆக்ஸிலரியும் இருக்கு will அப்படிங்கறதுதான் இங்க ஆக்ஸிலரி ஆகவே NP மற்றும் VP அப்படின்னு எழுதறதுக்கு பதிலா நான் இங்க NP Aux மற்றும் VP அப்படின்னு எழுதறேன் இங்க NP என்ன the child அப்படிங்கறதுதான் இங்க NP the child அப்படிங்கற வார்த்தையைப் பொருத்தவரை இங்க ஒரு ஆர்ட்டிகிள் இருக்கு அப்புறம் ஒரு நவ்ன் இருக்கு அதுக்கப்புறம் aux அது அப்படியேதான் இருக்கும் அதுக்கப்புறம் VP இருக்கு இதுல V இருந்தா ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ நினைச்சுப்பாருங்க அதன்படி இது V மற்றும் NP அப்படின்னு இருக்கும் மேலும் NP ல ஒரு ப்ரோநவ்ன் இருக்கு ஆக இங்க pro மற்றும் N ஆக இங்க the அடுத்து child இந்த இடத்துல will அப்புறம் help அடுத்து his கடைசியா sister இது டிக்ளரேட்டிவ் செண்டன்ஸ்க்கு பொருந்தும் ஆனா கேள்வி வாக்கியம் அதாவது இண்ட்ராகேட்டிவ் செண்டன்ஸ்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் எந்த மாதிரியான மூவ்மெண்ட் ஆக்ஸிலரியோட மூவ்மெண்ட் ஆக இங்க டயக்ரமோட ரூல் இப்படித்தான் இருக்கும் முதல்ல Aux வரும் அப்புறம் NP வரும் அதுக்கப்புறம் VP வரும் ஆக இங்க எது நகர்ந்திருக்கு இங்க ஆக்ஸிலரிதான் இடது பக்கமா நகர்ந்திருக்கு இந்த ட்ரீயை வரையறதுக்கு வேறு சில வழிகளும் இருக்கு சில சமயம் இந்த மூவ்மெண்ட் இப்படிகூட இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஹெட் டூ ஹெட் மூவ்மெண்ட் பத்தி நான் இப்ப காண்பிக்க விரும்பல ஏன்னா அது ரொம்ப நவீன வகையான பொருள் அதனால உங்களுக்கு சில அடிப்படை விஷயங்கள் மட்டும் சொல்றேன் ஆகவே பொதுவாக மூவ்மெண்ட் இங்கதான் நடந்திருக்கு இது Art இது N அப்புறம் இது V இது NP அதுக்கப்புறம் இந்த NP ல ஒரு pro மற்றும் ஒரு N ஆகியவை இருக்கு ஆக இங்க sister அதுக்கப்புறம் இங்க will அடுத்து இங்க the இங்க child இந்த இடத்துல help இங்க his ஆகியவை வரும் ஆக இங்க ஆக்ஸிலரியோட மூவ்மெண்ட் வாக்கியத்தோட முதல் இடத்திற்கு போயிருக்கறத நீங்க பார்க்கலாம் இந்த மூவ்மெண்ட்னாலதான் இது இயல்பான ஒரு அமைப்பா இருக்கு எனவே முதலாவது ட்ரீல the child will help his sister அப்படின்னு இருக்கு இரண்டாவது ட்ரீல மூவ்மெண்ட்டுக்கு உதாரணமா will the child help his sister அப்படின்னு இருக்கு ஆகவே இங்க எது நகர்ந்திருக்கு ஆக்ஸிலரியானது வாக்கியத்தோட முதல் இடத்திற்கு நகர்ந்திருக்கு இதுதான் இங்க முக்கியமானது அதாவது வாக்கியத்தின் முதல் இடத்திற்கு ஆக்ஸிலரி நகர்வது எனவே இதே சூத்திரத்தை வெச்சு நீங்க முதல் உதாரணமான you are a teacher மற்றும் are you a teacher இதுல எது எளிமையான வாக்கியம்னு கண்டு பிடிங்க மூவ்மெண்டோட ஒரு வழிய மட்டுந்தான் இது காண்பிச்சிருக்கு ஆனா ஏக்டிவ் பேஸிவ் பேஸிவ் அமைப்புகள் எப்படி உருவாகின்றன அப்படின்னு நிறைய மூவ்மெண்ட் இருக்கு இவையெல்லாமே க்ரோம்ஸ்கி முன்மொழிந்த ருல்ஸ் ஆகும் இவைகள்தான் தற்காலத்தில் இருக்கும் மேம்பட்ட விளக்கங்களாகும் ஆனா ஞாபகம் வெச்சுக்கங்க இவை மூவ்மெண்ட் பற்றிய உதாரணம்தான் இப்ப நாம கடைசியா நான் பேசணும்னு நினைச்ச விஷயத்துக்கு வருவோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் ரிகர்ஷன் பத்தி பேசிட்டிருந்தேன் ஒரு இயல்பான மொழியின் சுழல் தன்மை என்பது சின்டேக்ஸில் இருக்கும் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாகும் சின்டேக்டிக் அனாலிஸிஸ் எப்படி ஒரு சுழற்சியான நிகழ்வை நடத்துதுன்னு நாம பார்க்கலாம் ரிகர்ஷனைப் பொறுத்தவரை நிறைய ஃப்ரேஸ்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்கப்பட்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும் நாம ஏற்கனவே ரிகர்ஷனுக்கு பார்த்த உதாரணத்தை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ட்ரீ டயக்ரம் வரைய முயற்சிக்கலாம் John thinks that Mary beliefs that Peter feels that Susan is a good student இதுதான் நாம பார்த்த உதாரணம் இதை நான் இங்க எழுதறேன் இதை எப்படி சின்டேக்டிக் அனாலிஸிஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப நாம சின்டேக்டிக் அனாலிஸிஸ் எவ்வாறு ரிகர்ஷனைப் புரிஞ்சுக்க உதவுதுங்கறதப்பத்தியும் அப்புறம் ஒரு ரிகர்ஷன் வாக்கிய அமைப்பிற்கு எவ்வாறு ட்ரீ டயக்ரம் வரையறது அப்படின்னும் பார்க்கலாம் இதுதான் நான் போன வகுப்புல கொடுத்த உதாரணம் நான் அந்த வாக்கியத்தை இங்க எழுதறேன் இந்த வாக்கிய அமைப்பைப் பாருங்க இது ஒரே மூச்சில் படிக்க முடியாத மிகவும் சிக்கலான ஒரு வாக்கியம் இங்க நிறைய ஃப்ரேஸ்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்டு ஒரு சிக்கலான வாக்கிய அமைப்பைக் கொடுத்திருக்கின்றன இதுதான் ஒரு இயல்பான மொழியின் சுழல் தன்மையாகும் கோட்பாடு ரீதியா பார்க்கும்போது நீங்க இந்த சுழல் தன்மையை வெச்சு எவ்வளவு ஃப்ரேஸ்களை வேணும்னாலும் ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்க முடியும் அப்படின்னா வேற என்ன பிரச்சனை நாம ஏன் நிறைய ஃப்ரேஸ்களை அடுக்கக்கூடாது ஏன்னா மனிதனுடைய ஞாபக சக்திக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிருக்கு நிறைய ஃப்ரேஸ்களை அடுக்கி ஒரு மிக நீளமான வாக்கிய அமைப்பைக் கொடுக்கும் ஆற்றல் ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ்க்கு இருக்கலாம் ஆனா அதை ஞாபகம் வெச்சுக்கற நினைவாற்றல் மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் இருக்கு அதனாலதான் நம்முடைய அன்றாட உரையாடல்ல இந்த மாதிரி நீளமான சுழல் தன்மையுள்ள வாக்கியங்களை பார்க்க முடியாது இந்த விவாதத்தை நாம் ஒதுக்கி வெச்சுரலாம் நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ வெச்சு எப்படி சின்டேக்டிக் அனாலிஸிஸ் செய்யறது நான் இங்க இரண்டு புது விஷயங்களைப் பத்தி சொல்றேன் ஒன்று காம்ப்ளிமண்டைசர் நாம இதை பொதுவா C என்று அழைக்கிறோம் இது எதனைக் குறிக்கிறது முதன்மையா இது that ங்கறதக் குறிக்குது இந்த வாக்கிய அமைப்புல that ங்கறதுதான் காம்ப்ளிமண்டைசர் மேலும் இந்த ஃப்ரேஸ்ல ஒரு காம்ப்ளிமண்டைசர் இருக்கு அதனால இது காம்ப்ளிமண்டைசர் ஃப்ரேஸ் அல்லது CP என்றழைக்கப்படுகிறது ஆக இங்க CPன் தலைமை வார்த்தை என்ன C ங்கறதுதான் இங்க CPன் தலைமை வார்த்தை இதனுடைய ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல் என்ன இங்க PS ரூல் என்னன்னா இங்க CPங்கறது C மற்றும் S அப்படின்னு வரும் CPங்கறது காம்ப்ளிமண்டைசர் ஃப்ரேஸ் அதுல தலைமை வார்த்தையா ஒரு காம்ப்ளிமண்டைசர் இருக்கு மற்றும் ஒரு S இருக்கு அதாவது செண்டென்ஸ் இது ஒரு ரூல் இன்னொரு ரூலும் இருக்கு சில சமயம் இந்த CP ல VP இருக்கும் இந்த வகையில VP ல இருந்து V மற்றும் CP வரும் இதுவும் சாத்தியம்தான் ஆக இங்க இரண்டு விஷயங்கள் இருக்கு ட்ரீ வரையறதுக்கு பதிலா நான் இங்க PS ரூல் எழுதறேன் ஆகவே CP ல C மற்றும் S இருக்கும் மேலும் VP ல CP இருக்கும் ஆகவே நாம ரிகர்ஷன் அல்லது ரிகர்சிவ்னஸ் வரையும்போது இந்த இரண்டு புதிய ரூல்ஸ்களை கண்டிப்பா ஞாபகம் வெச்சுக்கணும் இதை வேற விதமா சொல்லணும்னா அதாவது மேலிருந்து கீழ்நோக்கி எழுத ஆரம்பிச்சா S ல NP VP இருக்கும் அடுத்து VP ல VP மற்றும் CP இருக்கும் அடுத்து CP ல C மற்றும் S இருக்கும் ஆகவே நாம S ல ஆரம்பிச்சா அதுக்குள்ள இன்னொரு S இருக்கும் இதைப்பாருங்க S க்குள்ள NP VP இருக்கு அப்புறம்VP க்குள்ள CP இருக்கு அடுத்துCP க்குள்ள C மற்றும் S இருக்கு இதுதான் ஒரு இயல்பான மொழியில் இருக்கும் ரிகர்ஷன் பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் இப்ப இந்த மூன்று சூத்திரங்களை வெச்சிகிட்டு நம்மளோட மிக நீளமான வாக்கியத்திற்கு எப்படி ட்ரீ வரையறதுன்னு பார்க்கலாம் அதாவது John thinks that Mary believes that Peter feels that Susan is a good student இந்த வாக்கியத்துல காம்ப்ளிமண்டைசர் என்ன இது காம்ப்ளிமண்டைசர் 1 இது காம்ப்ளிமண்டைசர் 2 இது காம்ப்ளிமண்டைசர் 3 ஆக இங்க மூன்று காம்ப்ளிமண்டைசர் இருக்கு எத்தனை வாக்கியங்கள் இருக்கு Susan is a good student அப்படிங்கறது ஒரு தனி வாக்கியம் Peter feels that Susan is a good student அப்படிங்கறது ஒரு முழுமையான வாக்கியம் Mary believes that Peter feels that Susan is a good student இதுவும் ஒரு முழுமையான வாக்கியம் அடுத்து John thinks that Mary believes that Peter feels that Susan is a good student இந்த மொத்தமுமே ஒரு முழுமையான வாக்கியம் இதுக்குள்ள நிறைய வாக்கியங்கள் ஒன்றுக்குள் ஒன்று அடுக்கப்பட்டிருக்கு ரிகர்ஷனோட இந்த சிக்கலான அமைப்பைப் புரிஞ்சிக்கிட்டு நாம ஒரு ட்ரீ வரைய முயற்சிக்கலாம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நீளமா இருக்கும் ஆனா ஞாபகம் வெச்சுக்கங்க இந்த மூன்று சூத்திரங்கள்தான் நம்ம கையில இருக்கு அதாவது S NP VP அடுத்து VP V CP அப்புறம் CP C மற்றும் S இதைப்பின்பற்றி நாம ஒரு ட்ரீ வரையப்போறோம் நாம Sல ஆரம்பிக்கலாம் இதுல இருந்து NP மற்றும் VP வரும் இங்க VP என்ன VP ல இருந்து V மற்றும் CP வரும் V மற்றும் CP அப்படின்னு இருந்தா இங்க CP என்ன CP ல இருந்து மறுபடியும் C மற்றும் S அப்படின்னு வரும் ஆக இங்க முதல் NP என்ன John ங்கறதுதான் இங்க முதல் NP இங்க இரண்டாவது V என்ன thinks ங்கறதுதான் இங்க இரண்டாவது V இங்க முதலாவது C என்ன that ங்கறதுதான் இங்க முதலாவது C ஆக John thinks that அதுக்கப்புறம் என்ன John thinks that Mary believes that Peter feels that Susan is a good student இந்த S மறுபடியும் என்னவா வரும் CP ங்கறது C மற்றும் S அப்படின்னு வந்தா மறுபடியும் S ல இருந்து NP மற்றும் VP வரும் இந்த VP ல இருந்து V மற்றும் CP வரும் அப்புறம் இந்த CP ல இன்னொரு S இருக்கும் இப்ப நாம சொற்கூறுகளை இதுக்குள்ள பொருத்தலாம் John thinks that நாம NP 1 NP 2 அப்படின்னு வெச்சுக்கலாம் ஆக இங்க NP 2என்ன Mary ங்கறதுதான் இங்க NP 2 இதே மாதிரி நாம வெர்பையும் பிரிக்கலாம் thinks ங்கறதுதான் இங்க V1 believes ங்கறதுதான் இங்க V2 அடுத்து இருக்கறது C that ங்கறதுதான் இங்க எப்பவுமே C அடுத்ததா S இங்க வருது ஆக John thinks that Mary believes that Mary believesன்னா என்ன Mary believes Peter feels that Susan is a good student ஆக இதுதான் இங்க முழுமையான வாக்கியம் இது மறுபடியும் NP மற்றும் VP ன்னு வரும் அடுத்து முந்தைய விஷயங்கள் திரும்பவும் அதே மாதிரி நடக்கும் அதாவது VP ல இருந்து V மற்றும் CP வரும் அடுத்து C ல இருந்து CP வரும் CP ல இருந்து C மற்றும் S வரும் இப்ப நம்மகிட்ட NP3 V3 ஆகியவை இருக்கு இங்க NP3 என்ன Peter ங்கறதுதான் இங்க NP3 Peter என்ன பண்றாரு Peter feels அதுக்கப்புறம் இங்க that ங்கற C வரும் அடுத்து கடைசி S என்னன்னா Susan is a good student இந்த வாக்கியத்தை எடுத்திக்கிட்டா இதுல Susan is a good student அப்படிங்கறது S இந்த S ல இருந்து NP மற்றும் VP வரும் Susan ங்கறது இங்க NP is a good student ங்கறது இங்க VP இது கொஞ்சம் சிக்கலானதா இருக்கும் ஆக இங்க V இருக்கு நம்மகிட்ட Susan இருக்கு Susan இங்க என்னன்னா V மற்றும் NP இது என்ன V is தான் இங்க V4 அதாவது Susan is அடுத்து a good student இங்க மூன்று விஷயம் இருக்கு ஒரு ஆர்ட்டிகிள் அடுத்து ஒரு அட்ஜக்டிவ் அடுத்து ஒரு நவ்ன் நான் எழுதுன NPயோட ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கறேன் அதன்படி இங்க a னு வரும் அடுத்து good அடுத்து student ஆகவே ரிகர்ஷனோட ட்ரீ டயக்ரம் பார்க்கறதுக்கு இப்படித்தான் இருக்கும் ஆக John thinks that Mary believes that Peter feels that Susan is a good student இதே மாதிரி NPங்கறத இங்க NP4அப்படின்னு எழுதறேன் இவை அடிப்படையில ப்ராபர் நவ்ன் இதை நீங்க PN அப்படின்னும் எழுதலாம் இது உங்களோட விருப்பம் PN அப்படின்னோ அல்லது NP அப்படின்னோ எழுதலாம் ஆகவே ரிகர்ஷன் பற்றிய இந்த தகவல் மூலமா ஒரு இயல்பான மொழியின் சிக்கலான இலக்கண அமைப்பை புரிந்து கொள்ள சின்டேக்ஸ் அல்லது சின்டேக்டிக் அனாலிஸிஸ் எப்படி உதவுதுன்னு பார்த்தோம் இதன் மூலமா சிண்டேக்ஸ்னா என்ன ஃப்ரேஸ்ன்னா என்ன ஃப்ரேஸ்களை எப்படி அடையாளம் காண்பது ட்ரீ டயக்ரம் வரைய ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் லெக்ஸிகல் ரூல்ஸ் இரண்டையும் எப்படி உபயோகப்படுத்துவது ஆகியவற்றைப் பற்றி உங்களுக்கு ஒரு அடிப்படையான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நம்பறேன் இந்த அடிப்படை தகவலோட நான் அடுத்த வகுப்புல சின்டேக்டிக் டைப்பாலஜியப் பத்தி பேசப்போறேன் நான் உங்களுக்கு சொல்ற அறிவுரை என்னன்னா PS ரூல்ஸப்பத்தி திரும்பவும் படிச்சுப்பாருங்க அதைப்பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை சேகரிக்க முயற்சி பண்ணுங்க இந்த ரூல்ஸ வெச்சு உங்களோட சொந்த மொழியில ட்ரீ டயக்ரம் வரையறதப்பத்தி யோசிங்க ஆனா ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் இப்ப நிறைய நவீனமா மாறிடுச்சு நாம ஏற்கனவே அதனுடைய உச்சகட்ட நிலைய அடைஞ்சுட்டோம் இதுக்கிடையில நம்மகிட்ட GB இருந்துச்சு ஆனா இது ஒரு அடிப்படை பாடங்கறதால நான் ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் பத்தி மட்டும் பேசறேன் அதுலயும் ரொம்ப எளிமையான வாக்கிய அமைப்புகளைப்பத்தி மட்டும் பேசறேன் ஏன்னா இந்த பாடத்தோட நோக்கம் என்னன்னா டைப்பாலஜி கோணத்துல இருந்து லிங்விஸ்டிக்கை எப்படி புரிஞ்சுக்கறதுன்னு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுதான் எனவே இவை சின்டேக்ஸ் பற்றிய அடிப்படையான பாடம்ங்கறதால அடுத்த வகுப்புல நான் சொல்லப்போற சின்டேக்டிக் டைப்பாலஜிய உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கறேன் அதுவரைக்கும் ட்ரீ டயக்ரம் வரைஞ்சு பாருங்க ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ பின்பற்றுங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எழுதிப்பாருங்க ஆங்கிலத்துல மட்டுமில்லாம உங்களோட சொந்த மொழியிலயும் இது சம்பந்தமான தகவல்களை தேடிப்பாருங்க நம்முடைய பயிற்று மொழி ஆங்கிலமா இருக்கறதால நான் நிறைய ஆங்கில உதாரணங்களைக் கொடுக்கறேன் அதனால இந்த ரூல்ஸ்களை உங்களோட சொந்த மொழியில உபயோகப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம் இல்லை இவைகளை ரொம்ப நல்லா உங்க மொழியில உபயோகிக்க முடியும் உங்க தாய் மொழியில ரொம்ப எளிமையான வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கு ட்ரீ டயக்ரம் வரைய முயற்சி பண்ணுங்க அதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா எனக்கு எழுதுங்க இல்லன்னா நேரடி வீடியோ விவாதத்துல நாம விவாதிக்கலாம் சின்டேக்டிக் டைப்பாலஜியப்பற்றிய அடுத்த வகுப்புல நாம சந்திக்கலாம்